MOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி மின்னழுத்தக் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மூலத்தின் சிறிய சிக்னல் மாதிரி அதிகரிக்கும் படத்தைப் பெற்றுள்ளோம் இது போல் தெரிகிறது vi மற்றும் Rs ஆகியவற்றின் தொடர் கலவையால் குறிப்பிடப்படும் உள்ளீட்டு மூலமானது MOS டிரான்சிஸ்டரின் வாயிலில் பயன்படுத்தப்படுகிறது MOS டிரான்சிஸ்டரின் மூலத்திலிருந்து ஒரு மின்தடையம் R1 தரையுடன் இணைக்கப்பட்டுள்ளது இது டிரான்ஸ் கடத்துதலை வரையறுக்கிறது அதாவது நாம் உணர விரும்பும் V C C S இன் உள்ளீட்டு மின்னழுத்தத்திற்கு வெளியீட்டு மின்னோட்டத்தின் விகிதம் மற்றும் டிரான்ஸ் கடத்துத்திறன் R1 ஆல் மட்டுமே தீர்மானிக்கப்பட வேண்டும் gmR1 1 மேலும் சுமை வடிகால் மற்றும் தரைக்கு இடையில் இணைக்கப்பட்டுள்ளது எனவே வெளியீட்டு மின்னோட்டம் சுமை வழியாக செல்கிறது நிச்சயமாக MOS டிரான்சிஸ்டர் ஒரு வெளியீட்டு கடத்துத்திறன் gds ஐக் கொண்டிருக்கலாம் இப்போது இது செயல்பாட்டு அதிகரிக்கும் படம் மற்றும் நாம் அதை ஒரு பொருத்தமான சார்பு முறையுடன் இணைக்க வேண்டும் வடிகால் மின்னோட்டத்திற்கும் விரும்பிய மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை நீங்கள் உணரும் இடத்தைப் பொறுத்து கொடுக்கப்பட்ட மின்னோட்டத்தில் MOS டிரான்சிஸ்டரைச் சார்பதற்கு நான்கு சார்பு முறைகள் உள்ளன மேலும் நீங்கள் எந்த கருத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் என்பதைப் பொறுத்து சோர்ஸ் பாலோவர் விஷயத்தில் நாங்கள் விவாதித்ததைப் போலவே op amp ஐ உள்ளடக்கிய சார்பு சர்கியூட்கள் இது போன்ற ஒரு எளிய சர்கியூட்க்கு விரிவாகவும் சிக்கலாகவும் தெரிகிறது எனவே மற்ற இரண்டு சர்கியூட்களை நாங்கள் கருதுகிறோம் அவற்றில் ஒன்று வடிகால் பின்னூட்டம் மற்றொன்று மூல பின்னூட்டம் எனவே இவற்றில் எதைப் பயன்படுத்த விரும்புகிறீர்கள் நான் முன்பு கூறியது போல் இது வசதியை அடிப்படையாகக் கொண்டது மற்றும் மூலப் பின்தொடர்பவரைப் போலவே இது மிகவும் வசதியாகத் தோன்றுகிறது ஏனெனில் MOS டிரான்சிஸ்டரின் மூல முனையம் சிக்னல் படத்தில் தரையுடன் இணைக்கப்படவில்லை அதேசமயம் இங்கே அது இணைக்கப்பட்டுள்ளது அதேசமயம் அதிகரிக்கும் படத்தில் மூல பின்னூட்டம் இருந்தால் இந்த io வெளியேறும் அது ஒரு திறந்த சர்கியூட் ஆகிறது மற்றும் ஆதாரம் மிதக்கிறது எனவே நாம் எங்கு வேண்டுமானாலும் இணைக்க சுதந்திரமாக இருக்கிறோம் எனவே இது மிகவும் வசதியானது அதைத்தான் நாங்கள் பயன்படுத்தப் போகிறோம் இப்போது இவற்றை எவ்வாறு இணைப்பது பயாஸ் சர்க்யூட்டை கீழே வைக்கிறேன் மூல முனையத்திலிருந்து தரைக்கு தற்போதைய ஆதாரம் எங்களிடம் உள்ளது மற்றும் வடிகால் சார்பைப் பொறுத்தவரை அது விநியோக மின்னழுத்தத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது VDD கேட் ஒரு நிலையான மின்னழுத்த VG0 சார்புடையதாக இருக்க வேண்டும் நிச்சயமாக அதற்கு வேறு dc மூலத்தைப் பயன்படுத்த மாட்டோம் VDD இலிருந்து மின்னழுத்த வகுப்பியைப் பயன்படுத்துகிறோம் எனவே இது முழுமையான சார்பு படம் மேலும் இது டிரான்சிஸ்டரை செறிவூட்டல் பகுதியில் சார்பு செய்கிறது ஏனெனில் வடிகால் மின்னழுத்தம் கேட் மின்னழுத்தத்தை விட அதிகமாக உள்ளது இப்போது எங்கள் மின்னழுத்தக் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்ட மூலத்தில் நுழைவாயிலுக்கு உள்ளீட்டைப் பயன்படுத்துகிறோம் இது இப்போது மிகவும் பழக்கமான திட்டமாகும் வழக்கம் போல் உள்ளீட்டு சமிக்ஞை அதிர்வெண் ஒரு குறிப்பிட்ட நேர்மறை 𝜔min ஐ விட அதிகமாகவும் பூஜ்ஜியத்தை விட அதிகமாகவும் இருக்கும் என்று கருதுகிறேன் உள்ளீட்டு சமிக்ஞைக்கு குறிப்பிட்ட குறைந்தபட்ச அதிர்வெண் உள்ளது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் எங்களிடம் dc உள்ளீடுகள் இல்லை அப்படியானால் நாம் என்ன செய்கிறோம் அதற்கு சிக்னல் சேர்க்க வேண்டும் இந்த மின்தேக்கி C1 மூலம் ac இணைப்பைப் பயன்படுத்துகிறோம் இப்போது இந்த எதிர்ப்பு R1 சமிக்ஞை அதிர்வெண்களுக்கு மூலத்திற்கும் தரைக்கும் இடையில் இணைக்கப்பட வேண்டும் அதைச் செய்வதற்கான எளிதான வழி மூல முனையத்துடன் ஏசி இணைப்பதாகும் அதிகரிக்கும் படத்தில் Io ஒரு திறந்த சர்கியூட் ஆகும் ஏனெனில் சமிக்ஞை அதிர்வெண்ணில் அதன் எதிர்வினை போதுமான அளவு சிறியதாக இருக்கும் எனவே R1 மூலத்திலிருந்து நிலத்திற்கு தோன்றும் இப்போது இந்த சுமை எதிர்ப்பு RL வடிகால் இருந்து சிறிய சமிக்ஞை தரையில் செல்ல வேண்டும் அதை இணைக்க பல்வேறு வழிகள் உள்ளன இப்போதைக்கு இது ஒரு உண்மையான எதிர்ப்பு என்று நான் கருதுகிறேன் எனவே இது உண்மையான எதிர்ப்பாக இருந்தால் நான் அதை வடிகால் முனையத்திற்கும் விநியோக மின்னழுத்தத்திற்கும் இடையில் இணைக்க முடியும் விநியோக மின்னழுத்தம் சிறிய சிக்னல் மைதானம் எனவே இந்த RL வடிகால் மற்றும் தரைக்கு இடையில் தோன்றும் பின்னர் இந்த RL ஒன்றுக்கு எதிர்ப்பாக இல்லாதபோது என்ன செய்வது என்று பார்ப்போம் ஆனால் அது பின்னர் வரும் ஏதோவொன்றின் பிரதிநிதித்துவமாகும் எனவே இப்போது இது மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட தற்போதைய மூலத்தின் முழுமையான சர்கியூட் ஆகும் இது மூல பின்தொடர்பவர் சர்கியூட்க்கு எவ்வளவு நெருக்கமாக ஒத்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கலாம் இப்போது இந்த சர்க்யூட்டின் இன்புட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே பார்க்கிறது அதற்காக சிறிய சிக்னல் படத்தை தனியாக எழுதப் போவதில்லை இது இப்போது மிகவும் பரிச்சயமான படம் உள்ளீட்டு எதிர்ப்பு R1 || R2 வாயிலில் மின்னோட்டம் பாயவில்லை ஆனால் R1 மற்றும் R2 கேட் மற்றும் தரைக்கு இடையே தோன்றும் ஆனால் R1 மற்றும் R2 ஆகியவை தன்னிச்சையாக பெரியதாக இருக்கும் ஏனெனில் வாயிலில் மின்னோட்டம் பாயவில்லை எனவே R1 மற்றும் R2 போன்றவற்றை R1 || R2 Rs வெளியீடு எதிர்ப்பை மீண்டும் மதிப்பீடு செய்துள்ளோம் அங்கு எந்த மாற்றமும் இல்லை எனவே வடிகால் மற்றும் தரைக்கு இடையே உள்ள வடிகால் வழியாகப் பார்த்தால் gmrdsR1rdsR1 க்கு சமமான ஒரு அதிகரிக்கும் வெளியீட்டு எதிர்ப்பைக் காண்போம் எனவே அங்கேயும் எந்த மாற்றமும் இல்லை பிறகு நாம் மின்தேக்கியின் கட்டுப்பாடுகளை மதிப்பீடு செய்ய வேண்டும் எனவே இந்த C1 மீண்டும் நான் அதில் எந்த நேரத்தையும் செலவிடப் போவதில்லை ஏனென்றால் நாங்கள் இதற்கு முன்பு பல முறை செய்துள்ளோம் C1 இன் எதிர்வினை அதன் குறுக்கே தோன்றுவதை விட மிகவும் சிறியதாக இருக்க வேண்டும் இது Rs R1 || R2 இது C1 முழுவதும் தோன்றும் எதிர்ப்பாகும் எனவே C11RSR1||R2 இப்போது C3 பற்றி என்ன C3 உண்மையில் சிக்னல் அதிர்வெண்ணில் ஒரு ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்க வேண்டும் அதனால் மூலத்திற்கும் தரைக்கும் இடையில் R1 தோன்றும் இதையும் நாங்கள் முன்பே கணக்கிட்டுள்ளோம் ஆனால் கணக்கீட்டை மீண்டும் ஒருமுறை காட்டுகிறேன் vi பூஜ்ஜியமாக அமைக்கப்பட்டுள்ளது மேலும் R1 || R2 கேட் முதல் தரை வரை எங்களிடம் RL உள்ளது மேலும் கொள்ளளவு C3 மற்றும் எதிர்ப்பு R1 உள்ளது இந்த இரண்டுக்கும் இடையே தோன்றும் எதிர்ப்பை நாம் மதிப்பிட வேண்டும் இப்போது நான் MOS டிரான்சிஸ்டரின் வெளியீட்டு நடத்துதலைத் தவிர்த்துவிட்டேன் கணக்கீடுகள் சற்று சிக்கலானதாக இருக்கும் என்று நீங்கள் சேர்த்தால் ஆனால் அவை சிக்கலில் எந்த நுண்ணறிவையும் சேர்க்காது வெளியீட்டு கடத்துத்திறன் மிகப் பெரியதாக இருக்கும் வரை அது இல்லாமல் நாம் பெறும் முடிவு போதுமான அளவு தோராயமாக இருக்கும் எனவே நான் அதை இல்லாமல் பெறப் போகிறேன் இப்போது நாம் ஏற்கனவே இதைப் பெற்றுள்ளோம் இதை எங்கிருந்து பெற்றோம் இது ஒரு மூலப் பின்தொடர்பவரில் வெளியீட்டை இணைப்பதற்காகும் இந்த RL இல்லை வடிகால் நேரடியாக தரையில் இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் அது கணக்கீட்டில் எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது என்று எதிர்பார்த்ததைப் போலவே படம் இருந்தது இதை நீங்களே செய்யலாம் இந்த இரண்டிற்கும் இடையே ஒரு சோதனை மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தலாம் மேலும் இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடையில் தோன்றும் மின்தடையைக் கண்டறியலாம் அல்லது R1 ஆக இருக்கும் எதிர்ப்பைக் கண்டுபிடித்து அவற்றைச் சேர்க்கலாம் C3 R1 முழுவதும் தோன்றும் மின்தடை என்பது அடிமட்டக் கோடு எனவே C3 இன் வினைத்திறன் இதை விட சிறியதாக இருக்க வேண்டும் அல்லது C3≫1R1 இப்போது ஒரு பெரிய RDs இருக்கும்போது கூட இதுவே போதுமான தோராயமாகும் எனவே இந்த முடிவைப் பயன்படுத்தப் போகிறோம் எனவே அது மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட தற்போதைய மூலத்தின் அடிப்படை விவாதத்தை நிறைவு செய்கிறது நாங்கள் உணர விரும்பும் கொடுக்கப்பட்ட டிரான்ஸ் கடத்துகைக்கு gm ஐ எவ்வாறு தேர்வு செய்வது என்பது உங்களுக்குத் தெரியும் மேலும் சார்பு சர்கியூட் மற்றும் அதிகரிக்கும் சர்கியூட்டன் எவ்வாறு இணைப்பது என்பதும் எங்களுக்குத் தெரியும் முழு சர்கியூட் இங்கே காட்டப்பட்டுள்ளது இந்த வழக்கில் நான் நேரடியாக வடிகால் மற்றும் VDD க்கு இடையில் சுமைகளை இணைத்துள்ளேன் அது முடியாவிட்டால் அதையும் ஒரு வழியில் இணைக்க வேண்டும் அதை எப்படி செய்வது என்று பார்ப்போம்